எல் சர்க்யூட் சம்பந்தமான சில 4 5 எடுத்துக்காட்டுகள் குறித்த அடுத்த இடத்திற்கு வருவோம் இதனோடு நமது ஃபர்ஸ்ட் ஆர்டர் சர்க்யூட் நிறுத்தப்படும் எனவே நல்ல புத்தகங்களில் உள்ள வேறு சில கணக்குகளையும் தீர்க்க முயற்சிக்க வேண்டும் என்று பரிந்துரைக்கிறேன் இந்த பாடநெறிக்கு எல்லா கணக்குகளும் தீர்க்கப்பட்டு இருந்தாலும் மற்றவற்றில் இருந்து நாம் அதிக வித்தியாசத்தைக் காண மாட்டோம் என்று அர்த்தம் அதாவது எல்லா வகை கணக்குகளும் இங்கு கருதப்படுகிறது என்று பொருள் சுவிட்ச் நீண்ட காலமாக மூடப்பட்டிருப்பதாக கருதி t 0 என்பதற்கு i யை தீர்மானிக்கவும் எனவே இந்த சுவிட்ச் நீண்ட காலமாக மூடப்பட்டு உள்ளது என்றால் அதன் பொருள் இங்கு கரண்ட் பாயும் இது ஒரு ஷார்ட் சர்க்யூட் பாதையைப் பெறுகிறது அதாவது இந்த கரண்ட் இப்படி பாயும் நீண்ட நேரம் சுவிட்ச் கரண்ட் வலதுபுறம் மூடப்பட்டது என்றால் இண்டக்டர் ஒரு ஷார்ட் சர்க்யூட் ஆக செயல்படும் என்று வைத்துக் கொள்வோம் இப்போது ஆரம்ப கரண்ட் என்னவாக இருக்கும் இந்த விஷயத்தில் i 20 வோல்ட் 4 Ω 5 ஆம்பியர் ஏனெனில் சுவிட்ச் நீண்ட நேரம் மூடப்பட்டது எனவே கரண்ட் இப்படி பாயும் இது ஒரு ஷார்ட் சர்க்யூட் ஆக இருப்பதாலும் மற்றும் அதில் இண்டக்டர் ஒரு ஷார்ட் சர்க்யூட் போல செயல்படுவதால் இது செயலில் இருக்கும் கரண்ட் 204 5 ஆம்பியர் ஆக இருக்கும் இந்த i0 ஆரம்ப இண்டக்டர் கரண்ட் ஆகும் u என்பது 5 ஆம்பியர் ஆக இருக்கும் இப்போது என்ன நடக்கும் அதாவது இண்டக்டர் மூலம் செல்லும் கரண்ட் உடனடியாக மாற முடியாது சுவிட்ச் திறக்கும் போது இண்டக்டரின் மூலம் செல்லும் கரண்டை உடனடியாக மாற்ற முடியாது எனவே i0 i0 5 ஆம்பியர் ஆக இருக்கும் இப்போது இரண்டாவது விஷயம் என்னவென்றால் இந்த சுவிட்ச் உண்மையில் இப்போது திறக்கப்பட்டுள்ளது சுவிட்ச் t 0 இல் திறக்கப்பட்டு ஸ்டெடி ஸ்டேட் நிலையை அடைந்தது என்று வைத்துக்கொள்வோம் அதாவது சுவிட்ச் திறந்திருக்கும் மற்றும் ஸ்டெடி ஸ்டேட் நிலையை அடைந்து விட்டது என்றால் இண்டக்டர் மீண்டும் ஷார்ட் சர்க்யூட் ஆக இருக்கும் எனவே i இருக்கும் மற்றும் 20 வோல்ட் ம் இருக்கும் இது இப்போது திறக்கப்பட்டுள்ளது எனவே கரண்ட் இது போல பாயும் இது கரண்ட் i∞ ஒரு ஸ்டெடி ஸ்டேட் நிலை என்று கூறுவோம் எனவே இது 204 6 ஆக இருக்கும் எனவே இது 2 ஆம்பியராக இருக்கும் எனவே i∞ 2 ஆம்பியர் சரியாக இருக்கும் இங்கே i∞ 2 ஆம்பியர் ஆக இருக்கும் இங்கே சுவிட்ச் திறந்திருக்கும் போது சர்க்யூட்டில் இது 2 ஆம்பியர் ஆகும் இது ஷார்ட் சர்க்யூட் எனவே RThevenin என்னவாக இருக்கும் RThevenin ஷார்ட் செய்யப்பட்டுள்ளது இது வோல்டேஜ் சோர்ஸ் ஆகும் எனவே இது 6 4 ஆக அதாவது 10 Ω ஆக இருக்கும் RThevenin 10 Ω மற்றும் τ என்பது டைம் கான்ஸ்டன்ட் அது LR ஆகும் எனவே இது 10⅔ ஆக இருக்கும் 1115 வினாடி அதாவது இது தான் τ ஆகும் எல்லாவற்றையும் மாற்றினால் τ LRThevenin ஆக கிடைக்கும் எனவே 115 வினாடி கிடைக்கிறது எனவே i∞2i0 ஆகும் நாம் 5 எனக் கணக்கிட்டுள்ளோம் மீண்டும் என்று ஆகும் எனவே இதுஆம்பியர் என்று இருக்கும் இந்த எளிமையான பிரச்சனை ஆகும் அதேபோல் இங்கே சர்க்யூட்களில் உள்ள அனைத்து நேர மதிப்புகளுக்கும் i ஐ தீர்மானிக்கவும் நேரத்தின் அனைத்து மதிப்புகளும் t 0 அல்லது t 0 என்பது இதன் பொருள் ஆகும் இங்கே இது 5 வோல்ட் உள்ளது இங்கே 5 u உள்ளது இது ஒரு ஸ்டெப் வோல்ட் மட்டுமே மற்றும் இங்கே ஒரு ஸ்டெப் இன்புட் 5 u வோல்ட் உள்ளது மற்றும் இது 0 2 Ω இது 0 6 Ω மற்றும் இது 0 3 ஹென்றி ஆகும் இங்கு 5 வோல்ட் இணைக்கப்பட்டுள்ளது என்பது ஒரு விஷயம் ஆனால் இது 5 u ஆகும் 5 u என்பதன் பொருள் என்னவென்றால் t 0 எனும் போது அது 0 ஆகவும் மற்றும் t 0 எனும் போது அது 5 ஆகவும் உள்ளது t 0 எனும் போது u 0 என்றும் t 0 எனும் போது u 1 என்றும் உள்ளது இந்த விஷயத்தில் t 0 என்று வைத்துக்கொள்வோம் இந்த வோல்டேஜ் சோர்ஸானது உண்மையில் 0 ஆகும் எனவே அப்போது t 0 ஆக இருந்தால் சர்க்யூட் இது போல இருக்கும் ஏனெனில் இந்த வோல்டேஜ் 0 ஆக இருக்கும் எனவே இந்த சர்க்யூட் ஐ ஷார்ட் செய்வோம் இந்த 5 வோல்ட் இருக்கிறது இப்போது என்ன நடக்கும் இது இப்படி இருந்தால் ஸ்டெடி ஸ்டேட் நிலையில் இண்டக்டர் ஒரு ஷார்ட் சர்க்யூட் போல செயல்படும் அந்த நேரத்தில் ஆரம்ப கரண்ட்க்கு என்ன நடக்கும் இந்த கரண்ட் திசை இவ்வாறு எடுக்கப்படுகிறது அதாவது இது போன்றது அதாவது ஏனென்றால் அது ஷார்ட் செய்யப்பட்டுள்ளது எனவே இந்த 0 6 Ω பயனுள்ளதாக இல்லை இதன் வழியே எதுவும் செல்ல முடியாது 6 Ω ரெசிஸ்டன்ஸ் மூலம் பாயும் கரண்ட் 0 ஆகும் எனவே அப்போது இந்த ஆரம்ப கரண்ட் i0 i0 i0 இது எதுவாக இருந்தாலும் அது 5 0 2 ஆக மாறும் எனவே அது 25 ஆம்பியர் சரியாக இருக்கும் அதாவது i0 i0 i0 25 ஆம்பியர் எனவே t 0 என்று இருக்கும் போது ஸ்டெப் இன்புட் ன் காரணமாக இருக்கும் இது 25 ஆம்பியர் அடுத்த தீர்வை பின்னர் பார்க்கலாம் இப்போது கேள்வி அது t 0 எனும் நேரத்தில் இந்த 5 வோல்ட் சோர்ஸ் இருக்கும் எனவே அந்த நேரத்தில் அது 5 வோல்ட் மற்றும் t 0 எனும் நேரத்தில் u iS1 என்று பொருள் எனவே இந்த 5 வோல்ட் அங்கே இருக்கிறது அந்த நேரத்தில் சர்க்யூட் ஸ்டெடி ஸ்டேட் ல் உள்ளது பின்னர் மீண்டும் மீண்டும் அது t 0 எனும் போது ஷார்ட் சர்க்யூட் ஆக செயல்படும் மேலும் அது ஒரு ஸ்டெடி ஸ்டேட் க்கு வந்துவிட்டது என்று வைத்துக் கொள்வோம் அந்த விஷயத்தில் ஸ்டெடி ஸ்டேட் சரியானது மேலும் இது ஷார்ட் ஆகி இருப்பதால் எதுவும் இதன் மூலம் பாயாது ஏனெனில் இது ஒரு ஷார்ட் சர்க்யூட் பாதை எனவே இந்த கரண்ட் இப்படித்தான் பாயும் அப்போது i∞ யின் ஸ்டெடி ஸ்டேட் மதிப்பு சரியாக 5 ஆக இருக்கும் இப்போது இதற்கு கே எல் எழுதலாம் எனவே அது 5 0 2 i 5 0 ஆக இருக்கும் i 100 2 அதாவது 50 ஆம்பியர் உண்மையில் இந்த கரண்ட் அடிப்படையில் i∞ i எனவே இந்த கரண்ட் உண்மையில் i∞ i எனவே இது 50 ஆம்பியர் I∞ எனவே I∞ 25 ஆம்பியர் மற்றும் I∞ 50 ஆம்பியர் எனவே ஸ்டெடி ஸ்டேட் க்கு அந்த RThevenin ஐப் பெற வேண்டும் இந்த சோர்ஸ் ஆனது ஷார்ட் செய்யப்பட்டும் மற்றும் இந்த சோர்ஸும் ஷார்ட் செய்யப்பட்டும் இருக்க வேண்டும் 2 Ω மற்றும் 0 6 Ω பேரலல் ஆக உள்ளன எனவே RThevenin 0 6 0 2 0 6 என்று இருக்கும் எனவே இது 0 6 0 8 ஆக இருக்கும் இது 0 4 ஆக இருக்கும் எனவே இது 1 5 Ω என்று இருக்கும் எனவே இங்கே τ L Rl 0 3 ஹென்றி எனவே எளிதாக கணக்கிடலாம் எனவே இந்த கணக்கீடுகள் அனைத்தும் எவ்வாறு செய்யப்பட்டுள்ளன என்பதை நாம் பார்த்தோம் இப்போது இந்த தீர்வுக்கு வருவோம் இங்கே RThevenin என்பது 0 15 Ω க்கு சரியாக வருவதேயாகும் அது எதுவாக இருந்தாலும் சரி τ LRThevenin என்பது 2 வினாடிக்கு வரும் t 0 எனும் போது 5 u 0 t 0 எனும் போது 5 u 5 ஆகும் எனவே i0 I என்பது 25 ஆம்பியர் i0 i0 i0 25 ஆம்பியர் ஏனெனில் மாறுதல் நேரத்தில் இண்டக்டரின் கரண்ட் உடனடியாக மாற முடியாது மேலும் t 0 எனும் போது i∞ I 50 ஆம்பியராக இருக்கும் இப்போது t 0 எனும் போது என்று நாம் அறிவோம் எனவே இந்த மதிப்புகள் அனைத்தையும் மாற்றினால் ஆம்பியர் கிடைக்கும் t 0 எனும் போது i 25 ஆம்பியர் ஆரம்ப மதிப்பு கிடைக்கும் t 0 எனும் போது ஆம்பியர் கிடைக்கும் இதைu என்று எளிதாக எழுதலாம் உண்மையில் இவை இரண்டும் இணைக்கப்பட்டுள்ளன எனவே அதனால்தான் u ஆனது மீண்டும் t 0 எனும் போது u 0 மற்றும் t 0 எனும் போது u 1 என்று இருக்கும் எனவே படம் 60 ல் சுவிட்ச் நீண்ட காலமாக a என்ற நிலையில் உள்ளது மற்றும் t 0 இல் அது b நிலைக்கு தள்ளப்படுகிறது t 0 எனும் போது a மற்றும் i என்பதை தீர்மானிக்க வேண்டும் பின்னர் b v0 பின்னர் v0 மற்றும் di dt 0 இவை அனைத்தையும் நாம் தீர்மானிக்க வேண்டும் எனவே இந்த சுவிட்ச் நீண்ட காலமாக a நிலையில் உள்ளது மற்றும் t 0 இல் அது b நிலைக்கு தள்ளப்படுகிறது அதாவது இந்த சிக்கலில் சுவிட்ச் நீண்ட காலமாக இருந்தது அதாவது சர்க்யூட் ஸ்டெடி ஸ்டேட் ஐ அடைந்துள்ளது இது நீண்ட காலமாக இது போன்ற நிலையில் இருந்தது என்று வைத்துக்கொள்வோம் அந்த நேரத்தில் இண்டக்டர் ஒரு ஷார்ட் சர்க்யூட் போல செயல்படுகிறது மற்றும் அதன் வழியே செல்லும் கரண்ட் அதாவது ஆரம்ப கரண்ட் i0 ஆகும் இந்த சோர்ஸ் 12 வோல்ட் மற்றும் கே எல் எழுதினால் இது 1212 வோல்ட் 12 Ω 1 ஆம்பியர் எனவே இது i0 i0 i0 அதாவது 1 ஆம்பியர் ஆகும் இப்போது t 0 இல் சுவிட்ச் மாறியுள்ளது இந்த பகுதி தனிமைப்படுத்தப்பட்ட சுவிட்ச் அதை இங்கே மாறியுள்ளது எனவே அந்த நேரத்தில் i∞ என்னவென்று முதலில் கண்டுபிடிப்போம் i∞ என்றால் t 0 வில் அது ஒரு ஸ்டெடி ஸ்டேட் க்கு வந்துவிட்டது என்று வைத்துக்கொள்வோம் மீண்டும் இது ஷார்ட் சர்க்யூட் ஆகும் அந்த நேரத்தில் அதன் மூலம் பாயும் கரண்ட் i∞ அதாவது அதன் ஸ்டேட் க்கு மதிப்பு ஆகும் எனவே அப்போது இது 2 i∞ 6 ஆக உள்ளது எனவே i∞ 3 ஆம்பியர் எனவே i0 1 ஆம்பியர் மற்றும் i∞ 3 ஆம்பியர் ஆகும் இது i0 1 ஆம்பியர் ஆகும் ஏற்கனவே கூறியது போல் i0 i0 i0 ஆம்பியர் மற்றும் t 0 யில் சுவிட்ச் b நிலையில் உள்ளது இந்த விஷயத்தில் சுவிட்ச் b நிலையில் இருக்கும்போது RThevenin 2 Ω ஆக இருக்கும் ஏனென்றால் இந்த 2 புள்ளியிலிருந்து அந்த RThevenin ஐப் பெறவும் அதே நேரத்தில் இந்த வோல்டேஜ் சோர்ஸ் ஷார்ட் ஆக்குகிறது எனவே அடிப்படையில் இது 2 Ω ஆக இருக்கும் எனவே RThevenin 2 Ω ஆகும் மற்றும் L 1 ஹென்றி என்று வழங்கப்பட்டுள்ளது எனவே டைம் கான்ஸ்டன்ட் எளிதாக கணக்கிட முடியும் எனவே இங்கு τ L RThevenin எனவே L 1 ஹென்றி மற்றும் RThevenin 2 Ω எனவே 0 5 வினாடி மற்றும் i∞ 3 ஆம்பியர் இந்த 3 ஆம்பியர் ஐப் பெறுவது எப்படி சுவிட்ச் b நிலையில் இருப்பதால் சர்க்யூட் ஸ்டெடி ஸ்டேட் ஐ அடைந்தது t 0 என்று இருந்தால் என்பதை அறிவோம் i∞ i0 மற்றும் τ ஆகியவற்றின் மதிப்பை மாற்றினால்அல்லது வெறுமனே ஆம்பியர் என்று எழுதலாம் இது t 0 என்பதற்கானதாகும் இப்போது இரண்டாவது விஷயம் ஸ்டேட் ல் சுவிட்ச் a நிலையில் இருந்தபோது இண்டக்டர் ஒரு ஷார்ட் சர்க்யூட் ஆக செயல்படுகிறது எனவே இந்த விஷயத்தில் எளிதாகக் கண்டுபிடிக்கலாம் ஏனென்றால் இங்கே சுவிட்ச் a நிலையில் இருந்தபோது இண்டக்டர் ஒரு ஷார்ட் சர்க்யூட் ஆக செயல்படுகிறது இது இண்டக்டர் ன் குறுக்கே உள்ள வோல்ட்டேஜ் ஆகும் இதன் மூலம் பாயும் கரண்ட் ஒரு ஆம்பியர் அதாவது i0 i0 i0 i0 ஒரு ஆம்பியர் ஆகும் இண்டக்டர் ஒரு ஷார்ட் சர்க்யூட் ஆக செயல்படுகிறது எனவே இது 12 1 என ஆகிறது ஏனெனில் இந்த வழியாக பாயும் கரண்ட் 1 ஆகும் மற்றும் v 12 ஆகும் இது 12 ஐ எதிர்கொள்கிறது அதாவது v0 i அதாவது உண்மையில் v 0 ஆக இருக்கும் ஆனால் v0 0 வோல்ட் ஏனெனில் அந்த நேரத்தில் இந்த சர்க்யூட் ல் இந்த சுவிட்ச் நீண்ட காலமாக a இல் இருந்தது அதனால்தான் v0 0 வோல்ட் ஆகும் இப்போது t 0 இல் சுவிட்ச் 1 நிலை b இல் வைக்கப்படும் போது நாம் கே எல் ஐப் பயன்படுத்துகிறோம் சுவிட்ச் b நிலையில் இருக்கும்போது இந்த சர்க்யூட் ஐ நாம் பாப்போம் எனவே அந்த நேரத்தில் கே எல் ஐப் பயன்படுத்துவோம் கரண்ட் i அல்லது i0 ஆகும் i0 i0 என்று வைத்துக்கொள்வோம் எனவே இந்த லூப் ல் கே எல் ஐப் பயன்படுத்துவோம் அப்படியானால் இந்த 2 i0 v0 6 0 கிடைக்கும் அந்த லூப் ல் பயன்படுத்தி I i0 என்று எடுத்துக் கொள்வோம் ஏனெனில் கரண்ட் மாறும் நேரத்தில் இண்டக்டர் வழியாக செல்லும் கரண்ட் உடனடியாக மாற முடியாது எனவே 2 i0 v0 6 ஐப் பெறுவோம் எனவே சுவிட்ச் இந்த நிலையில் இருந்தால் அதன் மூலம் பாயும் கரண்ட் மாறும் நேரத்தில் i0 ஆகும் இதை இவ்வாறு நகர்த்தினால் இங்கே 2 i0 v 6 0 என எழுதலாம் ஆனால் i0 1 ஆக இருக்கும் v உண்மையில் v0 அதாவது v v0 எனவே அது 6 2 4 வோல்ட் ஆக இருக்கும் இங்கே v0 4 வோல்ட் மற்றும் பொதுவாக v L didt ஆக அறிவோம் v0 என்பது 4 வோல்ட் என்பது நமக்குத் தெரியும் எனவே L didt v0 என்று எழுதலாம் di dt 0 ஐக் கண்டுபிடிக்க கேட்கப்பட்டுள்ளது எனவே di dt 0 என்பது v L 0 v L v0 L ஆக இருக்கும் எனவே L 1 ஹென்றி மற்றும் v0 4 வோல்ட் ஆகும் எனவே இது ஒரு வினாடிக்கு 4 ஆம்பியர் ஆக இருக்கும் எனவே கொஞ்சம் புரிதல் தேவை அடுத்து இந்த பிரச்சினை டி டிரான்சியன்ட் மாறுதல் விஷயத்தை இங்கு குறிப்பிட்டதைப் பார்க்கலாம் ஒரே விஷயம் என்னவென்றால் நாம் அனைத்தையும் புரிந்து கொண்டது மிகவும் தெளிவாக இருந்தால் மட்டுமே அதை எளிதாக தீர்க்க முடியும் படத்தில் சுவிட்ச் நீண்ட காலமாக திறக்கப்பட்டுள்ளது அதாவது இந்த சுவிட்ச் உண்மையில் நீண்ட நேரம் திறந்திருந்தது ஒரு வேளை t 0 இல் மூடப்பட்டிருந்ததால் i ஐ தீர்மானிக்கவும் இந்த சுவிட்ச் நீண்ட காலமாக திறந்திருந்தது அந்த இண்டக்டர் ஒரு ஷார்ட் சர்க்யூட் போல செயல்படுகிறது மேலும் இது நீண்ட காலமாக திறக்கப்பட்டு உள்ளது நாம் i0 என்ன என்பதைக் கண்டு பிடிக்கலாம் மற்றும் i0 i0 i0 ஐ சுவிட்சிங் நேரத்தில் i0 i மாறாது அப்போது i0 ஐக் கண்டுபிடிக்க முயற்சி செய்தால் அது 4 2 Ω மற்றும் 2 Ω ஆக இருப்பதற்கு காரணம் இது நீண்ட நேரம் திறந்திருந்தது ஆகும் எனவே இப்போது இப்போது 44 1 ஆம்பியர் இது 1 ஆம்பியர் ஆக இருக்கும் சுவிட்சிங் க்கு முன்னர் அது i0 என்றும் சுவிட்சிங் க்கு பின்னர் i0 என்றும் இருக்கும் இண்டக்டரின் வழியே செல்லும் கரண்ட் உடனடியாக மாறாது இந்த சுவிட்ச் வலதுபுறம் மூடப்பட்டுள்ளது அதாவது இந்த சுவிட்ச் இப்போது மூடப்பட்டுள்ளது இப்போது இது செயலற்றது அது ஷார்ட் செய்யப்பட்டுள்ளது ஒரு வேளை சர்க்யூட் ஸ்டெடி ஸ்டேட் க்கு வந்துவிட்டது என்று வைத்துக்கொள்வோம் எனவே இண்டக்டர் ஒரு ஷார்ட் சர்க்யூட் ஆக செயல்படுகிறது i∞ 4 2 ஆக இருப்பதால் 2 Ω ரெசிஸ்டன்ஸ் மட்டுமே செயலில் உள்ளது ஏனெனில் கரண்ட் பாதை இப்படி இருக்கும் அது இது போல இருக்கும் ஏனெனில் அது ஷார்ட் சர்க்யூட் செய்யப்பட்டுள்ளது எனவே இது 2 ஆம்பியராக இருக்கும் இது தான் i∞ யின் ஸ்டெடி ஸ்டேட் க்கு மதிப்பு ஆகும் சுவிட்ச் மூடப்பட்டிருக்கும் எனவே சர்க்யூட் பாதை ஷார்ட் சர்க்யூட் போன்றது எனவே RThevenin 2 Ω இது நமக்கு கிடைக்காது ஏனெனில் சுவிட்சை ஷார்ட் சர்க்யூட் செய்த பிறகு இது செயலற்றதாகிவிடுகிறது எனவே இது 2 Ω ஆக இருக்கும் இது RTheven ஆகும் τ LR டைம் கான்ஸ்டன்ட் நாம் கண்டறியலாம் i0 i 4 ஆம்பியர் என்றாலும் இது 4 ஆம்பியர் RThevenin 2 Ω ஆகும் τ LRThevenin 1 ஹென்றி இது அரை வினாடி மற்றும் t ∞ யை நோக்கி முனைகிறது அதாவது i∞ 2 ஆம்பியர் ஆகும் t 0 எனும் போது iஎன்று நமக்கு தெரியும் i∞ i0 மற்றும் τ எல்லா மதிப்புகளையும் மாற்றினால்ஆம்பியர் ஆகும் எல்லா t க்கும் i 1 ஆம்பியர் மற்றும் t 0 எனும் போது i0 1 ஆம்பியர் மற்றும் t 0 எனும் போது ஆம்பியர் ஆகும் எனவே இந்தச் சமன்பாட்டை என்று நாம் எழுதலாம் இதை என இது போலவும் எழுதலாம் இது i∞ மற்றும் இது தான் எனவே இந்த வழியில் t 0 எனும் போது u 0 அதாவது 1 ஆம்பியர் மற்றும் t 0 எனும் போது u 1 அது 1 ஆக இருக்கும் அதனால்என்று எழுதலாம் எனவே 2 et 2 t சரி எனவே இந்த வழியில் நாம் எழுத முடியும் எனவே அதனால்தான் 0 எனும் போது u 0 மற்றும் t 0 எனும் போது u 1 படத்தில் t 0 வில் சுவிட்ச் S1 மூடப்பட்டுள்ளது 4 வினாடி பின்னர் சுவிட்ச் S2 மூடப்பட்டுள்ளது i என்பதை தீர்மானிக்க t 2 வினாடி மற்றும் டி 5 வினாடி என வைத்துக்கொள்வோம் இது தான் சர்க்யூட் எனவே t 0 வில் சுவிட்ச் S1 மூடப்பட்டுள்ளது மற்றும் t 4 விநாடிகளுக்குப் பிறகு S2 மூடப்படும் அந்த நேரத்தில் 4 விநாடிகளுக்குப் பிறகு S1 மற்றும் S2 இரண்டும் எப்போதும் மூடப்பட்டிருக்கும் எனவே ஆரம்பத்தில் இந்த இரண்டு சுவிட்ச்களும் திறந்திருந்தது அதாவது இந்த வோல்டேஜ் சோர்ஸ் க்கு எந்த விளைவும் இல்லை இந்த மின்னழுத்த மூலத்திற்கு எந்த விளைவும் இல்லை ஆரம்பத்தில் இவை இரண்டும் திறந்த நிலையில் இது இருக்கும் ஆரம்பத்தில் i0 0 அதாவது i0 i0 எனவே இது 0 ஏனெனில் இது திறந்திருந்தது இப்போது இது திறந்திருக்கிறது இப்போது இந்த S1 மூடியுள்ளது ஆனால் இது திறந்த S2 4 விநாடிகள் கழித்து மூடப்படும் இது மூடப்பட்டது இதன் பொருள் என்னவென்றால் இந்த வழி தான் திறந்து உள்ளது இந்த கிளையில் எந்த விளைவும் இல்லை இது ஸ்டெடி ஸ்டேட் ல் இண்டக்டர் ஒரு ஷார்ட் சர்க்யூட் ஆக செயல்படுகிறது என்று வைத்துக்கொள்வோம் S1 மூடி இருக்கும் போது ஸ்டெடி ஸ்டேட் கரண்ட் i∞ என்னவாக இருக்கும் எனவே இந்த விஷயத்தில் அது அப்படியானால் பின்னர் என்னவாக இருக்கும் 4 Ω மற்றும் 6 Ω முடிவு 10 Ω சீரிஸில் இருக்கும் இது 40 வோல்ட் ஆகும் எனவே இது 4010 ஆக இருக்கும் இது iS10 4 ஆம்பியர் ஆகும் i∞ 4 ஆம்பியர் இது i0 0 i∞ 4 ஆம்பியரின் ஆரம்ப மதிப்பு நாம் டைம் கன்ஸ்டன்ட் ஐக் கண்டுபிடிக்க வேண்டும் அது மூடப்பட்டுள்ளது இது திறந்துள்ளது மற்றும் இந்த வழக்கிற்கான RThevenin ஐப் பெற S2 திறந்திருக்கும் RThevenin வோல்டேஜ் சோர்ஸ் ஐ ஷார்ட் செய்ய வேண்டும் RThevenin என்பது இந்த டெர்மினல் லிருந்து பார்க்கும் போது அது திறந்திருக்கும் இது 6 4 10 Ω ஆகும் இது தான் RThevenin மற்றும் τ L RThevenin ஆகும் L 5 ஹென்றி மற்றும் அது 10 Ω அரை வினாடி எனவே இதனுடன் இதை நான் சரியாகச் சொல்கிறேன் i∞ 4 RThevenin 10 Ω τ அரை வினாடி மற்றும் இந்த சூத்திரத்தை நாம் அறிவோம் இந்த மதிப்புகள் அனைத்தையும் அதில் வைத்தால் ஆம்பியர் அதாவது 0 மற்றும் 4 வினாடிகளுக்கு இடையில் பெறுவோம் ஏனெனில் t 4 வினாடிகளுக்கு மேல் சுவிட்ச் S1 மூடப்பட்டுள்ளது t 4 வினாடிக்கு மேல் இது மூடப்பட்டுள்ளது இதுவும் மூடப்பட்டுள்ளது அதாவது இந்த 2 சுவிட்சுகள் எப்போதும் மூடப்பட்டிருக்கும் என்று கருதுவோம் எனவே இதுவும் மூடப்பட்டுள்ளது இது t 4 வினாடிக்கு மூடப்பட்டுள்ளது இது மூடப்பட்டுள்ளது இந்த 2 சுவிட்சுகள் எப்போதும் மூடப்படும் எனவே அந்த விஷயத்தில் மீண்டும் i∞ மற்றும் ஆரம்ப மதிப்பை t 4 வினாடிக்கு அதாவது t t மற்றும் t 4 இல் ஆரம்ப நிலை என்ன என்பதையும் கண்டறியவும் நிலையான நிலையில் ஸ்டெடி ஸ்டேட் ல் மற்றும் இறுதி நிலை என்ன என்பதைக் கண்டறியவும் பின்னர் t 4 க்கான வெளிப்பாட்டைக் கண்டுபிடிக்க வேண்டிய விஷயத்தில் இரண்டு சுவிட்சுகளும் மூடப்படும் போது இதை புரிந்து கொள்வோம் S2 மூடப்பட்டுள்ளது இதன் பொருள் S1 மற்றும் S2 எப்போதும் மூடப்பட்டிருக்கும் எனவே S2 ஐ திடீரென மூடுவது இண்டக்டர் கரண்ட் ஐ பாதிக்காது ஏனென்றால் இண்டக்டர் மூலம் கரண்ட் ஐ திடீரென மாற்ற முடியாது ஆரம்ப கரண்ட் இந்த வெளிப்பாட்டில் t 4 இல் என உள்ளது இங்கே t 4 என வைக்கவும் ஏனெனில் சுவிட்ச் S2 மூடப்பட்டுள்ளது இந்த சிக்கலை முதலில் என்ன நடக்கிறது என்று பார்த்த பின் குறிப்பு புத்தகத்தில் சர்க்யூட் ஐ வரைவோம் இந்த வீடியோ சொற்பொழிவை எப்போது படித்தாலும் முதலில் குறிப்பு புத்தகத்தில் சர்க்யூட் ஐ வரைந்து பின்னர் தீர்க்க முயற்சிக்க வேண்டும் இங்கே t 4 வினாடி என்று வைக்கவும் எனவே i i4 i4 4 ஆம்பியர் என்று தோராயமாக கண்டுபிடிப்போம் ஏனெனில் 1 e t 8 e t 8 என்பது மிகவும் சிறியது எனவே தோராயமாக 4 வினாடி அதாவது t 4 இப்போது v நோட் A இல் உள்ள வோல்டேஜ் ஆக இருக்கட்டும் எனவே இந்த விஷயத்தில் இப்போது ஸ்டெடி ஸ்டேட் எட்டப்படுகிறது எனவே இது மூடப்பட்டுள்ளது மற்றும் இது நோட் a இதுதான் v v என்பது v∞ ஸ்டெடி ஸ்டேட் மதிப்பைக் குறிக்கிறது இது ஷார்ட் சர்க்யூட் செய்யப்பட்டுள்ளது அந்த நேரத்தில் கே எல் ஐ பயன்படுத்தும் போது இந்த வோல்டேஜ் v வோல்ட் 40 என்பது வோல்ட் ஆகும் ஏனெனில் இந்த 40 வோல்ட் மற்றும் இங்கே அது 10 வோல்ட் மற்றும் இந்த v∞ என்றால் ஷார்ட் செய்யப்பட்ட 6 Ω ரெசிஸ்டரின் குறுக்கே உள்ள மின்னழுத்தம் ஆகும் எனவே இங்கே நாம் ஏற்கனவே படித்த நோடல் பகுப்பாய்வை செயல்படுத்துவோம் எல் ஐ நோட் A யில் பயன்படுத்தி இந்த சமன்பாட்டை எழுதலாம் v v∞ ஆகும் இந்த வழக்கில் கே எல் ஐ பயன்படுத்தும்போது 40 v 10 v 2 v6 v என்று இருக்கும் இது v∞ யை தவிர வேறொன்றும் இல்லை இந்த v ஒன்றுமில்லை ஆனால் v∞ என்பது ஸ்டெடி ஸ்டேட் ஆகும் இண்டக்டர் ஒரு ஷார்ட் சர்க்யூட் செயல்படுகிறது இந்த v ஐ தீர்க்க முயன்றால் உண்மையில் இது v∞ ஆகும் எனவே இது i 80 11 வோல்ட் எனவே இந்த விஷயத்தில் i∞ v6 ஆக இருக்கும் ஏனெனில் அந்த 6 Ω ரெஸிஸ்டரின் குறுக்கே உள்ள வோல்டேஜ் இந்த நோடல் பகுப்பாய்வின் மூலம் இந்த v∞ ஐப் பெற்றது எனவே இது v v 6 ஆக இருக்கும் i 80 11 6 ஆக இருக்கும் ஏனெனில் v∞ 18011 v∞ ஐ எழுதவில்லை ஆனால் இது 2 727 ஆம்பியர் என்பது புரிந்து கொள்ளத்தக்கது இண்டக்டர் டெர்மினலில் உள்ள தேவனின் ரெசிஸ்டன்ஸ் எதிர்ப்பு மிகவும் எளிமையானது இது 6 4 24 2 ஆக இருக்கும் நாம் மீண்டும் சர்க்யூட் க்கு செல்ல வேண்டியதில்லை குறிப்பு புத்தகத்தில் சர்க்யூட் ஐ வரைந்து அதைப் பெறலாம் அது 223 Ω ஆக இருக்கும் எனவே τ l LRThevenin ஆக இருக்கும் எனவே 5223 1522 வினாடி அதாவது τ எனவே சமன்பாடு 75 லிருந்து இது இல்லை என்று நமக்கு தெரியும் ஏனெனில் இது t என்பது 0 இல்லை t t அதாவது 4 வினாடி ஆகும் எனவே சமன்பாடு 75 லிருந்து அது i∞ பின்னர் இது அடிப்படையில் என்றால் t 4 வினாடி ஏனெனில் S2 4 விநாடிகளுக்குப் பிறகு மூடப்பட்டது எனவே i∞ i4 i∞ மற்றும் t τ மதிப்பை எல்லாம் பயன் படுத்தினால் நமக்கு i 2 727 பின்னர் 4 2 727 பின்னர் ஆகப் பெறுவோம் t 4 எனும் போது i ஆம்பியர் எனவே இவை அனைத்தையும் ஒன்றாக இணைத்தால் t 0 எனும் போது i 0 மற்றும் ஆரம்ப மதிப்பு i0 மற்றும் t 0 மற்றும் 0 எனும் போது உள்ளது t 4 க்கு நமக்கு இந்த மதிப்பு கிடைத்தது ஏனெனில் 2 சுவிட்சுகள் இருந்ததால் மேலும் t 2 வினாடிக்கு i இன் மதிப்பு என்ன என்பதைக் கேட்கப்பட்டது எனவே i2 அதாவது t 2 வில்இல் இது 3 93 ஆம்பியர் மற்றும் இது t 0 5 வினாடிகளிலும் கேட்கப்பட்டுள்ளது எனவே இது 2 77 1 273 ஆக இருக்கும் எனவே 1 4 67 3 02 ஆம்பியர் ஆகும் இதனுடன் ஃபர்ஸ்ட் ஆர்டர் டி சி சர்க்யூட் முடித்துக் கொள்வோம் சி பாடத்தில் எல்லா பகுதிகளையும் நாம் பார்த்து விட்டோம் அதாவது எல்லா 6 அத்தியாயங்களுக்கு நாம் பல சிக்கல்களை தீர்த்து உள்ளோம் ஆனால் ஏசி சர்க்யூட் களில் காம்ப்ளக்ஸ் நம்பர் ஈடுபடுத்த பட்டிருக்கும் அதனால்தான் கணக்குகளின் எண்ணிக்கையை ஒவ்வொரு அத்தியாயத்திற்கும் தலா 7 8 9 10 எனக் கட்டுப்படுத்துவோம் எனவே அடுத்த காட்சி விரிவுரையில் சிங்கிள் ஃபேஸ் ஏசி சர்க்யூட் ஐ பற்றி பார்ப்போம்